இன்றைய வகுப்பில் நாம் ஹால் பெட்ச் உறவில் நானோஸ்கேலின் தாக்கத்தைப் பற்றி காண உள்ளோம் இந்த விவாதம் வரையில் உருவாக்கிய கடந்த இரண்டு வகுப்புகளில் நாம் இருந்தோம் அந்த இயந்திர பண்புகளின் கருத்துகள் மற்றும் எந்த வகையான பண்புகளில் ஆர்வமாக உள்ளோம் என்பதை நாம் கண்டோம் இந்த வகையான ஒரு ஆய்வை செய்ய நான் சொல்ல வருவது விளைவுகளின் தொகுப்பைப் புரிந்து கொள்வதற்கு ஈடுபட வேண்டிய சோதனை செயல்முறையையும் நாம் கவனித்தோம் நீங்கள் நானோஸ்கேலிற்குச் செல்லும்போது இயந்திர பண்புகளைத் தேட முயற்சிக்கிறீர்கள் என்றால் அது காண்பிக்கப்படும் எனவே இயந்திர பண்புகள் மற்றும் சோதனை அணுகுமுறை ஆகிய இரண்டின் பின்னணியுடன் இப்போது ஹால் பெட்ச் உறவில் நானோஸ்கேலின் விளைவைப் பார்ப்போம் இந்த சூழலில் இது ஒரு முக்கியமான குறிப்பு இது நாம் பேசும் இந்த விளைவை அடிப்படையில் சிறப்பம்சமாக சுட்டிக்காட்டிய அசல் படைப்பாகும் இந்த படைப்பு நானோகிரிஸ்டலின் பொருட்களில் ஹால் பெட்ச் உறவின் செல்லுபடி நிலை மீது பார்வையிடுகிறது நானோமெட்டிரியல்ஸ் மற்றும் நானோடெக்னாலஜி மற்றும் பலவற்றின் ஆரம்பகால நாட்களின் ஆய்வுகளில் ஸ்கிரிப்டா மெடலர்ஜிகா இதழில் 1989 இல் வந்த இந்த வெளியீட்டை நீங்கள் காணலாம் சோக்ஷி ரோசென் கார்ச் மற்றும் க்ளெய்ட்டெர் ஆகியோர் இதன் ஆசிரியர்கள் ஆவர் இந்தப் படைப்பு உண்மையில் மிகவும் பெரிதும் மேற்கோள் காட்டப்பட்ட படைப்பாகும் ஏனென்றால் இயந்திர பண்புகளைப் பொறுத்தவரை நானோ அளவில் என்ன நடக்கிறது என்பதற்கான சில அடிப்படை அம்சங்களுக்கு இந்த படைப்பு மிக முக்கியமான பங்களிப்பாகும் எனவே இந்த குறிப்புக்கு உங்கள் கவனத்தை ஈர்க்கிறேன் இந்த படைப்பின் கூடுதல் விவரங்களில் நீங்கள் ஆர்வமாக இருந்தால் தயவுசெய்து உங்கள் நூலகத்தில் இந்த குறிப்பைப் பாருங்கள் நாம் செய்து கொண்டிருக்கும் சில விவாதங்கள் இந்த அசல் படைப்பின் மூலம் உருவாக்கப்பட்ட கருத்துக்களுடன் தொடர்புடையது ஆகும் எனவே நீங்கள் அசல் படைப்பைக் காண விரும்பினால் இதுதான் நீங்கள் பார்க்க வேண்டிய அசல் படைப்பு எனவே இந்த வகுப்பிற்கான நம் கற்றல் நோக்கங்கள் என்னவென்றால் வலிமையை வழக்கமான கிரெய்ன் அளவிலான மாதிரிகளுக்கான கிரெய்ன் அளவின் செயல்பாடாகப் பார்ப்பதும் மற்றும் நானோ கிரெய்ன் அளவிலான மாதிரிகளுக்கான கிரெய்ன் அளவின் செயல்பாடாகப் பார்ப்பதும் ஆகும் எனவே வழக்கமான கிரெய்ன் அளவு மாதிரிகள் மற்றும் நானோ கிரெய்ன் அளவு மாதிரிகள் மற்றும் சில சோதனை செயல்முறைகளை நாம் ஏற்கனவே பார்த்தோம் நீங்கள் இதை இந்த வழக்கமான கிரெய்ன் அளவு மாதிரிகளை உருவாக்கவும் நானோ அளவிலான கிரெய்ன் அளவு மாதிரிகளை உருவாக்கவும் பயன்படுத்தலாம் அந்த கிரெய்ன் அளவின் செயல்பாடாக இந்த இரண்டு ரெஜிம்களிலும் நாம் ஸ்ட்ரென்த்தை இப்போது பார்க்க விரும்புகிறோம் நீங்கள் சில தரவுகளைப் பார்த்தவுடன் அந்த நிகழ்வை விளக்குவதற்கான ஒரு மாதிரியைப் பற்றி சிந்திக்க தரவுகளில் சில போக்குகளைக் காண்கிறீர்கள் எனவே இந்த யோசனையைத் தான் இந்த வகுப்பின் மூலம் விவாதிக்க நாம் விரும்புகிறோம் நாம் முன்பு குறிப்பிட்டபடி இது ஹால் பெட்ச் உறவு இது உங்களுக்கு கிரெய்ன் அளவின் செயல்பாடாக யீல்டு ஸ்ட்ரென்த்தை அளிக்கிறது இங்கே கான்ஸ்டன்ட்கள் உள்ளன இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் உள்ளது மற்றும் இங்கே லாட்டிஸ் ஃபிரிக்க்ஷன் கான்ஸ்டன்ட் உள்ளது எனவே அவை நம்மிடம் இருக்கும் இரண்டு கான்ஸ்டன்ட்கள் ஆகும் இந்த உறவில் பொதுவாக உண்மை மற்றும் அறியப்பட்டது என்னவென்றால் இது பரந்த அளவிலான கிரெய்ன் அளவுகளுக்கு செல்லுபடியாகும் இருப்பினும் பொதுவாக சுமார் 1 மைக்ரான் கிரெய்ன் அளவு வரை மட்டுமே இது செல்லுபடியாகும் என்று கண்டறியப்பட்டுள்ளது எனவே நீங்கள் இந்த கிரெய்ன் அளவில் 1 மைக்ரானுக்கும் கீழே சென்றால் இந்த உறவு மிகவும் திறம்பட செயல்படாது இது மக்கள் கொண்டிருந்த ஒரு கவனிப்பாகும் ஆனால் அது ஹால் பெட்ச் உறவாகும் இது இந்த மெட்டிரியல் சயின்ஸ் துறையில் ஒரு மிக முக்கியமான பங்களிப்பாகும் ஏனெனில் மெட்டிரியலின் செய்கைமுறை நிறைய உள்ளன எனவே ஒரு இறுதி தயாரிப்பில் நாம் விரும்பும் பல வகையான பண்புகள் அவற்றில் இருக்கும் அவை கோல்ட் ஒர்க்கிங் கிரெய்னின் அளவைக் குறைத்தல் மற்றும் பலவற்றுடன் தொடர்புடையவை இந்த புரிதலுடன் தொடர்புடையது நீங்கள் கிரெய்ன் அளவைக் குறைத்தால் உங்கள் யீல்டு ஸ்ட்ரென்த் போகும் எனவே இது ஒரு மிக முக்கியமான உறவு இந்த உறவிலிருந்து எந்தவொரு விலகலும் நாம் அடையாளம் காணவும் புரிந்து கொள்ளவும் மிகவும் முக்கியமானது மற்றும் அதுதான் இந்த செயல்பாட்டின் யோசனை நானோ அளவிலான சிறப்பு என்ன இயந்திர பண்புகள் அல்லது வேறு எந்த பண்புகளையும் சொல்வது ஏன் முக்கியம் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள நானோ அளவிற்கு பொருத்தமான யோசனை அளவு அளவீடுகளின் கண்ணோட்டத்தில் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும் முதன்மை யோசனை அதாவது மேலும் இன்டெர்ஃபேஸுடன் தொடர்புடைய இன்டெர்ஃபேஸின் தொகுதிப் பகுதி கிரெய்ன்களின் தொகுதிப் பகுதியுடன் ஒப்பிடத்தக்கது இப்போது நீங்கள் இரண்டு கிரெய்ன்கள் எடுத்துக் கொண்டால் நான் இங்கே அந்த கிரெய்ன் அளவு மற்றும் மற்றொரு கிரெய்னை எடுத்துக் கொண்டால் இது நம்மிடம் இருக்கும் எல்லைப் பகுதி மற்றும் இந்த இரண்டு கிரெய்ன்களுக்கிடையில் நாம் வைத்திருக்கும் இன்டெர்ஃபேஸ் ஆகும் அத்தகைய கிரெய்ன் நிறைந்த ஒரு மாதிரி உங்களிடம் இருந்தால் அந்த இயற்கையின் இன்டெர்ஃபேஸ் உங்களிடம் நிச்சயமாக இருக்கும் இறுதி வெளிப்புற மேற்பரப்பும் ஆர்வத்தின் மேற்பரப்பாக இருக்கும் ஆனால் இது நம்மிடம் உள்ள இன்டெர்ஃபேஸ்கள் இப்போது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகுதியை வரையறுத்தால் இன்டெர்ஃபேஸ் என்பது இரு பரிமாண அமைப்பாகும் இது இரண்டு திடப்பொருட்களுக்கு இடையேயான தொடர்பு புள்ளியாகும் அது ஒரு இன்டெர்ஃபேஸ் ஆகும் ஆனால் பொதுவாக நீங்கள் அதை அட்டாமிக் மட்டத்தில் பார்த்தால் என்ன நடக்கிறது உங்களிடம் சரியான அட்டாமிக் வரிசை உள்ளது மேலும் உங்களுக்கும் இங்கே சரியான அட்டாமிக் வரிசை உள்ளது ஆனால் நீங்கள் இன்டெர்ஃபேஸை நெருங்கும்போது நீங்கள் இன்டெர்ஃபேஸை அணுகும்போது அட்டாமிக் வரிசை மிகக்குறைந்த அளவு சீர்குலைக்கத் தொடங்குகிறது மற்றும் நீங்கள் இறுதியாக பார்த்தால் இன்டெர்ஃபேஸில் உங்களிடம் சில பிணைப்புகள் உள்ளன அவை ஒருவித உடைந்தவை மற்றும் அவை முழுமையானவை அல்ல எனவே பொதுவாக சொன்னால் இன்டெர்ஃபேஸ் என்பது இரு பரிமாண உருபொருள் என்றாலும் அந்த இன்டெர்ஃபேஸைச் சுற்றி ஒரு குறிப்பிட்ட அளவு தடிமன் இருப்பதாகக் கருதுகிறோம் அங்கு அந்த இன்டெர்ஃபேஸின் செல்வாக்கு மிகவும் குறிப்பிடத்தக்கதாகும் எனவே அந்த சிறிய தடிமனுக்குள் நீங்கள் இணைக்கும் அந்த இன்டெர்ஃபேஸுடன் தொடர்புபடுத்துகிறீர்கள் இங்கே நான் இந்த வகையான தடிமன் வைப்பதன் மூலம் மிகைப்படுத்தப் போகிறேன் இந்த தடிமனில் இன்டெர்ஃபேஸின் தாக்கம் குறிப்பிடத்தக்கதாக இருக்கும் என்று கருதுவோம் எனவே அடிப்படையில் அது பூஜ்ஜிய தடிமன் அல்ல அந்த இன்டெர்ஃபேஸுடன் தொடர்புடைய சில வரையறுக்கப்பட்ட தடிமன் இருந்தால் அந்த இன்டெர்ஃபேஸின் செல்வாக்கு குறிப்பிடத்தக்கதாகும் ஆகையால் இன்டெர்ஃபேஸ் இரு பரிமாணக் கட்டமைப்பாக கருதப்பட வேண்டும் என்று நான் சொன்னாலும் இன்டெர்ஃபேஸைப் பொறுத்து ஒரு குறிப்பிட்ட தொகுதியை நாம் எடுத்துக் கொள்ளலாம் இது அதன் விளைவு உணரப்படும் அல்லது உணரப்படும் அளவாகும் இப்போது தெளிவாக நீங்கள் ஒரு நானோ கட்டமைக்கப்பட்ட பொருளை எடுத்துக் கொண்டால் அதே அளவிலான அளவை தோராயமாக நான் இங்கு வரைகிறேன் மேலும் என்னிடம் ஒரு நானோஸ்டரக்சர்டு மெட்டிரியல் உள்ளது ஏற்கனவே கிரிஸ்டல் அளவுகளில் கணிசமாக சிறியதாக இருக்கும் ஒன்றை நான் குறிக்கிறேன் இது போன்ற சற்றே சிறிய ஸ்ட்ரக்சுரை நீங்கள் கொண்டிருந்தால் நீங்கள் இங்கே பார்க்கும் அதே தொகுதிக்கு இது போன்ற சிறிய கிரெய்ன் அளவு உள்ளது அடிப்படையில் இவை இரண்டும் ஒரே அளவு அதே மொத்த அளவைக் கொண்டுள்ளன தெளிவாக இங்கே கிடைக்கும் இன்டெர்ஃபேஸின் அளவை கொஞ்சம் முன்னிலைப்படுத்தப் போகிறேன் இவை அனைத்தையும் நீங்கள் இங்கே பார்க்க முடியாது இங்கே உங்களுக்கு இன்டெர்ஃபேஸ் மற்றும் பல உள்ளது எனவே இந்த இன்டெர்ஃபேஸிற்க்கான சில அளவை நீங்கள் கருதினால் தற்போது தெளிவாக 2 இல் அந்த இன்டெர்ஃபேஸுடன் தொடர்புடைய அளவின் அளவை தற்போது நான் முன்னிலைப்படுத்துகிறேன் அதே மொத்த தொகுதிக்கு இது கணிசமாக அதிகமாக உள்ளது எனவே இது 1 மற்றும் 2 எனில் அதே இன்டெர்ஃபேஸில் இந்த இன்டெர்ஃபேஸுடன் தொடர்புடைய அளவின் அளவு மிக அதிகமாக இருக்கும் இரண்டாம் வழக்கில் இன்டெர்ஃபேஸ்களுடன் தொடர்புடைய தொகுதிப் பகுதி ஒன்றை விட மிக அதிகமாக இருக்கும் இதை நீங்கள் நானோ அளவிலானதாக தொடர்ந்தால் நானோ அளவிலான பண்புகளில் அணுக்களுக்கு இடையிலான தூரம் இரண்டு ஆங்ஸ்ட்ரோம்கள் மட்டுமே என்றால் நீங்கள் 1 நானோ மீட்டரை எடுத்துக் கொண்டால் உங்களிடம் 5 அணுக்கள் மட்டுமே உள்ளன எனவே நீங்கள் 1 நானோமீட்டரை எடுத்துக் கொண்டால் உங்களிடம் 50 அணுக்கள் மட்டுமே உள்ளன ஒரு முறை 10 நானோமீட்டர் அளவில் 50 அணுக்கள் இருந்தால் உங்களிடம் சுமார் 50 நானோமீட்டர் மட்டுமே இருக்கும் கிரிஸ்டல்கள் உள்ளன அதன்பிறகு 3 4 நானோமீட்டர்களைப் போல நீங்கள் கருதினாலும் மன்னிக்கவும் 3 4 இன்டெர்ஃபேஸின் குறுக்கே 3 4 ஆங்ஸ்ட்ரோம்கள் அந்த இன்டெர்ஃபேஸ்களுடன் தொடர்புடைய மொத்த தொகுதியின் குறிப்பிடத்தக்க பகுதியை நீங்கள் ஏற்கனவே கொண்டிருக்கிறீர்கள் எனவே அவை ஒப்பிடத்தக்கதாக மாறத் தொடங்குகின்றன பொதுவாக நீங்கள் பண்புகளைப் பார்க்கும்போது மேக்ரோஸ்கோபிக் மாதிரிகளில் இந்த வழக்கில் பண்புகள் இருப்பதால் அவை ஆதிக்கம் செலுத்துகிறது எனவே இந்த வழக்கு ஒன்றில் நீங்கள் அளவிடும் பண்பு மொத்தமாக அல்லது அந்த மாதிரியின் அளவின் பெரும்பகுதியில் ஆதிக்கம் செலுத்துகிறது எனவே கிரெய்னின் அளவு கிரெய்னால் ஆதிக்கம் செலுத்துகிறது இப்போது இந்த வழக்கில் பண்புகள் கணிசமாக பாதிக்கப்படுகிறது எனவே பண்புகள் இப்போது உள்ள இந்த எல்லையின் பண்பு அல்லது தற்போதுள்ள இந்த எல்லைகளால் கணிசமாக பாதிக்கப்படுகிறது எனவே இது மேக்ரோ அளவிற்கும் நானோ அளவிற்கும் இடையிலான முதன்மை வேறுபாடு அவை எல்லைகளுடன் தொடர்புடைய நிகழ்வுகள் அவை சில தாக்கங்களைக் கொண்டிருந்தாலும் கூட அவை பூஜ்ஜிய தாக்கமல்ல கிரெய்ன் அளவுகள் பெரியவையாக இருந்தபோதும் தாக்கத்தின் அளவு குறைவாக இருந்தது இங்கே அந்த கிரெய்ன் எல்லைகளுடன் தொடர்புடைய அளவின் அளவு அதிகமாக இருப்பதால் நீங்கள் அளவிடும் ஒட்டுமொத்த பண்புகளின் மீதான அவற்றின் தாக்கத்தின் அளவும் மிகவும் குறிப்பிடத்தக்கதாகும் எனவே இது இந்த நானோ அளவிலான யோசனை அதுவும் இப்போது இயந்திர பண்புகளைப் பொறுத்தவரை பொருத்தமானது எனவே இப்போது நீங்கள் பார்த்தால் நாம் இங்கே ஒரு திட்டத்தை வரைகிறோம் அந்த காகிதத்தில் உட்பட இலக்கியத்தில் உள்ள பல்வேறு அமைப்புகளுக்கான உண்மையான மதிப்புகளை நீங்கள் காணலாம் இந்த வேலை முதல் முறையாக மேற்கொள்ளப்பட்ட அசல் தாளை தான் குறிப்பிட்டுள்ளோம் எனவே கோர்ஸ் மாதிரிகளுக்கான கிரெய்ன் அளவின் செயல்பாடாக கடினத்தன்மையைப் பார்த்தால் கிரெய்ன் அளவு 5 மைக்ரான் முதல் 20 மைக்ரான் வரை இருக்கும் எனவே நீங்கள் இங்கே வரைந்தால் விக்கர்ஸ் கடினத்தன்மை என்று கூறுங்கள் எனவே நான் VH ஐ எழுதுகிறேன் இது அந்த வழியில் அதிகரிக்கிறது இது d 12 ஆகும் எனவே அது d 12 என்றால் அதனால் d 12 1d12 எனவே தெளிவாக d என்பது சராசரி கிரெய்ன் அளவு ஆகும் போது அதாவது d அதிகரிக்கும் போது d12 அதிகரிக்கிறது d 12 குறைகிறது எனவே இங்குள்ள இந்த பகுதி பெரிய கிரெய்ன் அளவு மற்றும் அந்த பக்கம் சிறிய கிரெய்ன் அளவுகள் எனவே நீங்கள் இடது வலமிருந்து சென்றால் நீங்கள் ஒரு பெரிய கிரெய்ன் அளவிலிருந்து சிறிய கிரெய்ன் அளவிற்குச் செல்கிறீர்கள் நீங்கள் இதைச் செய்தால் ஹால் பெட்ச் உறவிலிருந்து நீங்கள் எதிர்பார்ப்பது போல நாம் பார்க்கும் வரைவு இது போன்றது நீங்கள் ஒரு லீனியர் பிஹேவியரைப் பார்க்கிறீர்கள் மேலும் நீங்கள் ஒரு நேர்மறையான ஸ்லோப்பைப் பெறுவீர்கள் எனவே நீங்கள் லீனியர் பிஹேவியரைப் பார்க்கிறீர்கள் மற்றும் உங்களிடம் நேர்மறையான ஸ்லோப் உள்ளது இது கிளாசிக் ஹால் பெட்ச் பிஹேவியர் இது 5 மைக்ரான் முதல் 25 மைக்ரான் வரம்பில் கோர்ஸ் கிரெய்ன் அளவைக் கொண்ட பெரும்பாலான மாதிரிகள் என்று நான் கருதுகிறேன் அவை இந்த பிஹேவியரை உங்களுக்குக் காட்டப் போகின்றன அதுதான் நீங்கள் பார்க்கும் பிஹேவியர் பொதுவாக நான் சொன்னது போலவே நீங்கள் 1 மைக்ரான் கிரெய்ன் அளவுக்கும் அதற்குக் குறைவாகவும் சென்றால் இந்த உறவு இருப்பதாகத் தெரியவில்லை எனவே அது ஏதோ நாம் காணும் ஒன்று இப்போது ஒரு சிறிய கிரெய்ன் அளவைப் பார்க்கிறோம் 5 நானோமீட்டர் முதல் 25 நானோமீட்டர் வரை முன்பு 5 மைக்ரோமீட்டர் முதல் 25 மைக்ரோமீட்டர் வரை பார்த்தோம் எனவே இப்போது நாம் 5 முதல் 25 நானோமீட்டர்களைப் பார்க்கிறோம் நான் இதேபோன்ற வரைவு செய்தால் மீண்டும் இது சிறிய கிரெய்ன் அளவு பெரிய கிரெய்ன் அளவு மற்றும் விக்கர்ஸ் ஹார்ட்னெஸ் என குறிப்பிடப்படுகிறது எனவே 5 நானோ மீட்டர் முதல் 25 நானோமீட்டர் வரம்பில் இந்த வகையான மாதிரிகளுக்கு இதைச் செய்தால் இது போன்ற ஒரு போக்கைக் காணலாம் மீண்டும் போக்கு லீனியர் ஆக உள்ளது ஆனால் இப்போது ஸ்லோப் எதிர்மறையாக உள்ளது எனவே ஸ்லோப் நேர்மறையானதாக இல்லை மற்றும் அது எதிர்மறையானதாக உள்ளது இப்போது நீங்கள் திரும்பிச் சென்றால் இங்கே ஸ்லோப் நேர்மறையானது என்பதை நீங்கள் காணலாம் நீங்கள் 5 மைக்ரோமீட்டர் முதல் 25 மைக்ரோமீட்டர் வரம்பில் இருக்கும்போது உங்கள் இடது புறத்தில் உள்ள பெரிய கிரெய்ன் அளவிலிருந்து வலது புறத்தில் உள்ள சிறிய கிரெய்ன் அளவு வரை செல்கிறீர்கள் ஸ்லோப் நேர்மறையானது இதன் பொருள் நீங்கள் கிரெய்ன் அளவைக் குறைக்கும்போது ஹார்ட்னெஸ் அதிகரித்து வருகிறது மேலும் ஹார்ட்னெஸை தோராயமாக தொடர்புபடுத்துவதால் அது யீல்டு ஸ்ட்ரென்த்திற்கு ப்ரோபோர்ஷனலாகும் எனவே கிரெய்னின் அளவு குறைந்து வருவதால் யீல்டு ஸ்ட்ரென்த் அந்த மெட்டிரியலால் உயர்ந்து கொண்டே செல்கிறது என்பதை அறிய இது மிகவும் பயனுள்ள விஷயம் ஏனென்றால் அதன் கிரெய்ன் அளவைக் குறைப்பதன் மூலம் நீங்கள் மெட்டிரியலை வலிமையாக்க முடியும் எனவே இது அடிப்படையில் ஹால் பெட்ச் உறவால் கைப்பற்றப்பட்ட யோசனை ஆகும் இப்போது நானோ கிரெய்ன் அளவிலான பொருட்களுக்கு நீங்கள் அதைப் படிக்கும்போது அதே நிகழ்வுகள்ளின் ஸ்லோப் எதிர்மறையாக இருப்பதைக் காண்கிறோம் ஆகையால் நீங்கள் இந்த 5 நானோ மீட்டரில் 25 நானோமீட்டர் அளவில் இருக்கும்போது நீங்கள் சுமார் 25 நானோமீட்டரிலிருந்து 5 நானோமீட்டருக்குச் செல்லுவததை விட என்பது இதன் அர்த்தம் எனவே நீங்கள் கிரெய்ன் அளவைக் குறைக்கிறீர்கள் x அச்சில் அதாவது நீங்கள் காணும் அச்சில் மீண்டும் இடமிருந்து வலமாகச் செல்கிறீர்கள் அதாவது இந்த வலிமை உண்மையில் குறைந்து வருகிறது ஸ்லோப் எதிர்மறையானது எனவே இது தலைகீழ் ஹால் பெட்ச் பிஹேவியர் என குறிப்பிடப்படுகிறது இது மிகவும் பயனுள்ளதாகவும் தெரிந்து கொள்ளவும் மிகவும் முக்கியமானது ஏனென்றால் எல்லா அறிவியலிலும் அடிப்படையில் நாம் என்ன செய்கிறோம் நாம் சில சோதனை நிகழ்வுகளைப் பார்க்கிறோம் அதற்கு ஒரு கோட்பாட்டைப் பொருத்த முயற்சிக்கிறோம் எனவே சில சோதனை நிகழ்வுகள் இதற்கு முன்னர் கவனிக்கப்படவில்லை அல்லது அதற்கு முன்னர் இது கவனிக்கப்பட்டுள்ளன ஆனால் அதற்காக நம்மிடம் ஒரு நல்ல விளக்கம் இல்லை எனவே நாம் ஒரு கோட்பாட்டைக் கொண்டு வர மற்றும் ஒரு விளக்கத்தைக் கொண்டு வர முயற்சிக்கிறோம்எனவேயீல்டு ஸ்ட்ரென்த்தில் கிரெய்ன் அளவு தொடர்பான தாக்கத்தில் இருந்த போக்கு ஹால் பெட்ச் சமன்பாட்டால் முன்னர் விளக்கப்பட்ட நிகழ்வுகளாகும் இப்போது அதற்கு நேர்மாறான ஒரு போக்கை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே இது ஒரு மிக முக்கியமான விலகலாகும் இது ஒரு ஸ்லோப் அதிகமாக இருந்த மற்றும் ஸ்லோப்பில் இருந்த ஒன்றை நாங்கள் பார்க்கவில்லை சில சூழ்நிலைகளில் சற்று குறைந்துவிட்டது அது கூட அப்படி இல்லை அதற்கும் சில சுவாரஸ்யமான விளக்கம் தேவைப்படும் ஆனால் இங்கே அது அதே அமைப்பில் உள்ளது இங்கே அதே அமைப்பிற்காக நீங்கள் நேர்மறையான ஸ்லோப்பைக் கொண்ட ஒன்றிலிருந்து எதிர்மறையான ஸ்லோப்பிற்கு எதிர் போக்குக்குச் செல்லலாம் எனவே ஹால் பெட்ச் உறவு இப்போது தலைகீழாகிவிட்டது என்று நீங்கள் கூறும்போது அதாவது பிஹேவியரில் மிகவும் வியத்தகு மாற்றம் உள்ளது எனவே விஞ்ஞான ரீதியாக கவனிக்க இது மிகவும் சுவாரஸ்யமானது மற்றும் விஞ்ஞான ரீதியாக முயற்சிக்க விசாரிக்க மற்றும் விளக்க இது மிகவும் சுவாரஸ்யமானது எனவே நான் சொன்னது போல் இந்த நிகழ்வோடு தொடர்புடைய பல்வேறு சாத்தியக்கூறுகள் மற்றும் அந்த அசல் தாளில் உள்ள பல விவாதங்களை நீங்கள் மீண்டும் பார்க்க முடியும் பல்வேறு யோசனைகள் பார்க்கப்படுகின்றன ஒன்று வெப்பநிலையின் விளைவு நீங்கள் இங்கே என்ன பார்க்கிறீர்கள் என்பதைப் புரிந்துகொள்வதற்கான யோசனைகளை எங்கு எடுக்கலாம் என்பதை பார்க்க முதலில் வெப்பநிலை விளைவின் யோசனையைப் பார்ப்போம் எனவே ஈக்வி கோஹெஸிவ் வெப்பநிலை என்று ஒன்று இருப்பதாக அறியப்படுகிறது எனவே பல பொருட்களுக்கு பெரும்பாலான பொருட்களுக்கு ஒரு ஈக்வி கோஹெஸிவ் வெப்பநிலை என்று ஒன்று உள்ளது அது பொதுவாக காணப்படுகிறது நீங்கள் இந்த வெப்பநிலைக்கு கீழே இருந்தால் கிரெய்ன் எல்லைகள் வலுவாக இருக்கும் எனவே கிரெய்ன் எல்லைகள் கிரெய்னை விட வலிமையானவை நீங்கள் வெப்பநிலையில் ஈக்வி கோஹெஸிவ் வெப்பநிலைக்குக் கீழே இருக்கும்போது பொருளில் கிரெய்ன் எல்லைகளைக் கொண்டிருப்பது பொருளை வலிமையாக்குகிறது அதாவது பொருளில் அதிக கிரெய்ன் எல்லைகளைக் கொண்டிருப்பது அந்த பொருளை வலிமையாக்குகிறது எனவே இதுதான் கிரெய்னை விட கிரெய்ன் எல்லை வலுவானது என்று நீங்கள் விவரிக்கும் சூழ்நிலையில் இருப்பதன் அர்த்தம் இதற்கு மேல் வெப்பநிலைக்குச் சென்றால் அதாவது நீங்கள் ஈக்வி கோஹெஸிவ் வெப்பநிலைக்கு மேலான வெப்பநிலைக்குச் சென்றால் கிரெய்ன் எல்லைகள் கிரெய்னை விட பலவீனமானவை என்று மாறிவிடும் எனவே அதிக அளவு எண்ணிக்கையிலான கிரெய்ன் எல்லைகளைக் கொண்ட அதே பொருளுக்கு அதிக வெப்பநிலையில் பொருள் பலவீனமடைகிறது ஆகவே ஈக்வி கோஹெஸிவ் வெப்பநிலை என்பது ஈக்வி என்ற சொல்லுக்கு ஏதோ சமம் என்று பொருள்படும் ஒரு வெப்பநிலை அதாவது ஈக்வி கோஹெஸிவ் வெப்பநிலையில் கிரெய்ன்கள் தோராயமாக கிரெய்ன் எல்லைகளை போல வலுவானவை அல்லது பலவீனமானவை எனவே அவை இரண்டு கிரெய்னும் கிரெய்னின் உட்புறமும் மற்றும் எல்லையும் தோராயமாக ஒரே வலிமையைக் கொண்டிருக்கின்றன அல்லது பொருளின் வலிமைக்கு ஏறக்குறைய ஒரே பங்களிப்பைக் கொண்டுள்ளன நீங்கள் n வெப்பநிலைக்குக் கீழே சென்றால் கிரெய்ன் எல்லை கிரெய்னை விட வலுவாக மாறும் நீங்கள் n வெப்பநிலைக்கு மேலே சென்றால் கிரெய்னானது கிரெய்ன் எல்லையை விட வலுவாகிறது அதற்கேற்ப நீங்கள் பிஹேவியரில் வேறுபாட்டைக் காண்கிறீர்கள் எனவே க்ரீப் டிஃப்யூஷனல் மற்றும் கிரெய்ன் எல்லை ஸ்லைடிங் மூலம் இது விளக்கப்பட்டது இவை இரண்டு நிகழ்வுகளாகும் இதை தொடர்ச்சியான வகுப்புகளின் அர்த்தத்தில் பல்வேறு நிலைகளில் மற்றும் மாறுபட்ட நிலைகளில் விரிவாகக் காண்போம் டிஃப்யூஷன் க்ரீப் என்பது கிரெய்ன் எல்லையில் உள்ள அணுக்கள் மற்றும் காலியிடங்கள் மற்றும் கிரெய்ன் எல்லை ஸ்லைடிங் என்பது கிரெய்னின் வழியாக நகரும் டிஸ்லோகேஷன்களுக்கு மாறாக அந்த மாதிரியின் வடிவத்தை மாற்றுவதற்காக ஒரு கிரெய்ன் மற்றொன்றுடன் சரியும் எனவேஎல்லை தானே நெகிழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வுகளை டிஃப்யூஷனல் க்ரீப் மற்றும் கிரெய்ன் எல்லை ஸ்லைடிங் ஆகியவற்றை கணக்கில் எடுத்துக்கொள்வதன் மூலம் ஈக்வி கோஹெஸிவ் வெப்பநிலையின் இந்த கருத்து விளக்கப்பட்டது எனவே இது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான கிரெய்ன்கள் மற்றும் கிரெய்ன் எல்லைகளைக் கொண்ட ஒரு பொருளின் வெப்பநிலையின் விளைவு ஆகும் இந்த மாதிரியான அமைப்பைக் கொண்டு முன்னரே விளக்கப்பட்டுள்ள நிலைமை இதுதான் இப்போது நீங்கள் மீண்டும் இந்த மாறுபாட்டைப் பார்த்தால் மக்கள் இந்த மாறுபாட்டைப் படித்திருக்கிறார்கள் இது வலிமையின் மாறுபாட்டின் வெப்பநிலையின் விளைவு இது கிரெய்ன் அளவுகளில் மாறுகிறது அதேசமயம் முன்பு நாம் ஒரு குறிப்பிட்ட சாத்தியத்தைப் பார்த்தோம் கிரெய்ன் அளவு சரி செய்யப்பட்டது நீங்கள் வெறுமனே வெப்பநிலையை உயர்த்துகிறீர்கள் அல்லது வெப்பநிலையைக் குறைக்கிறீர்கள் கிரெய்ன் அளவின் மாற்றங்களுடன் வலிமையின் மாறுபாட்டை நீங்கள் பார்க்கும் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையை இங்கே எடுத்துக்கொள்கிறீர்கள் எனவே ஒரு வெப்பநிலையில் ஹால் பெட்ச் உறவை திறம்பட வரிசைப்படுத்துங்கள் பின்னர் அதிக வெப்பநிலையில் ஒரே மாதிரியான மாதிரிகளுக்கான ஹால் பெட்ச் உறவைப் பார்க்கிறீர்கள் மேலும் நீங்கள் வெப்பநிலையை உயர்த்திக் கொண்டே இருப்பீர்கள் அதாவது வெப்பநிலையை உயர்த்திக் கொண்டே இருக்கிறீர்கள் நீங்கள் சில வெப்பநிலையைக் கடந்தால் ஹால் பெட்ச் உறவு தலைகீழாக இருப்பதைக் காணலாம் எனவே அதிக வெப்பநிலையில் ஹால் பெட்ச் உறவு தலைகீழாகத் தோன்றுவதைக் காணலாம் மற்றும் வெப்பநிலை அதிகரிக்கும் போது ஸ்லோப் நேர்மறையிலிருந்து எதிர்மறையாக மாறுகிறது மேலும் இது கிரெய்ன் பௌண்டரி ஸ்லைடிங்கிற்குக் காரணம் எனவே இந்த வகையான பிஹேவியர் காணப்பட்டது அப்படியே நீங்கள் ஹால் பெட்ச் உறவை வரைய வேண்டும் என்பதோடு அதுபோன்ற ஒரு போக்கை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே இது விக்கர்ஸ் ஹார்ட்னெஸ் மற்றும் டி பவர் மைனஸ் 12 மற்றும் இது ஒரு டி 1 ஆகும் பின்னர் நீங்கள் டி 2 இல் அதே விஷயத்தை வரைவீர்கள் மற்றும் இதுபோன்ற ஒன்றை நீங்கள் காண்கிறீர்கள் அங்கு டி 2 டி 1 ஐ விட கணிசமாக அதிகமாக உள்ளது மேலும் இந்த உறவு மாறிவிட்டதை நீங்கள் காண்கிறீர்கள் கிரெய்ன் மற்றும் கிரெய்ன் பௌண்டரி ஒப்பீட்டு வலிமையின் வெப்பநிலை விளைவுகள் இரண்டு வெவ்வேறு டிகிரிகளில் ஆராயப்பட்டுள்ளன எனவே இந்த வகையான நிகழ்வுகள் இதற்கு முன்பு காணப்பட்டன ஆனால் கவனிக்கப்பட்ட விஷயம் என்னவென்றால் நீங்கள் நானோ அளவிற்குச் செல்லும்போது அறை வெப்பநிலையில் அதிக வெப்பநிலைக்குச் செல்ல வேண்டிய அவசியமில்லை இருக்கும் அதே வெப்பநிலையில் நீங்கள் ஒரு பிஹேவியரைக் காண்கிறீர்கள் அங்கு பெரிய கிரெய்ன் அளவுகளில் அது ஹால் பெட்ச் உறவைக் காட்டுகிறது அது ஹால் பெட்ச் உறவைப் பின்தொடர்கிறது மற்றும் மிகச் சிறிய கிரெய்ன் அளவில் இது ஹால் பெட்ச் உறவின் தலைகீழ் என்பதைக் காட்டுகிறது எனவே அந்த கருத்தாக்கத்துடனும் அதிக வெப்பநிலையில் காணப்படுவதற்கும் சில உறவுகள் உள்ளன ஆனால் அவை அல்ல அதாவது நீங்கள் அதை எடுத்து நிகழ்வுகளை அறை வெப்பநிலையில் வைக்க முடியாது என்று நான் அர்த்தப்படுத்தவில்லை ஏனென்றால் மக்கள் படித்த மற்ற நிகழ்வுகள் உள்ளன அதிக வெப்பநிலை இது தான் நாம் இப்போது விவாதித்தோம் எனவே இந்த இயற்கையின் சில யோசனைகளை நீங்கள் ஒன்றாக இழுத்து ஒரு நிகழ்வை விளக்க முடியுமா என்று பார்க்க ஆர்வம் உள்ளது அது அறை வெப்பநிலையில் நிகழ்கிறது எனவே வலிமையின் மாறுபாடு அறை வெப்பநிலையில் கிரெய்ன் அளவுகளுடன் நிகழ்கிறது எனவே அதுதான் தலைகீழ் ஹால் பெட்ச் உறவு அந்த வேலையை நாம் படித்து வெளியே கொண்டு வர குறிப்பைக் கொடுத்துள்ளோம் எனவே இது அதிக வெப்பநிலையில் இல்லாத அறை வெப்பநிலையில் உள்ளது மேலும் கிரெய்ன் அளவு நானோ அளவிற்குச் செல்லும்போது ஸ்லோப் நேர்மறையிலிருந்து எதிர்மறையாக மாறுகிறது என்பதையும் அவர்கள் காண்கிறார்கள் அப்போதிருந்து நிறைய பேர் இதுபோன்ற பிஹேவியர்களை பல்வேறு அமைப்புகளில் தெரிவித்துள்ளனர் மற்றும் அது அடிப்படையில் அறிவியல் செயல்முறை எனவே ஒருமுறை அதனால்தான் நீங்கள் மிகவும் சுவாரஸ்யமான சில நிகழ்வுகளை முதலில் கவனித்தவர் மற்றும் அதை விளக்கிய முதல் நபராக இருந்தால் உங்களுக்கு நிறைய நம்பகத்தன்மை கிடைக்கிறது ஏனென்றால் அது ஒரு பொதுவான கருத்தாக இருந்தால் அது உண்மையில் நீங்கள் கண்டுபிடித்த இயற்கையின் பொதுவான ஒன்று என்றால் பின்னர் இதே போன்ற ஒத்த கருத்தின் அமைப்புகளில் அதே செயல்முறை நிரூபிக்கப்படுவதைக் காண்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு உள்ளது எனவே இது பரவலான க்ரீப் மற்றும் கிரெய்ன் எல்லைகளில் காலியிடங்களை கொண்டு செல்வதற்கு காரணமாகும் மேலும் இது கோபல் க்ரீப் என்றும் குறிப்பிடப்படுகிறது எனவே இப்போது இந்த க்ரீப் க்ரீப் என்பது ஒரு மெட்டிரியல் குறைந்த வலிமையைக் கொண்டிருப்பதாகத் தோன்றும் ஒரு நிகழ்வு ஆகும் ஆகவே வெப்பநிலை அதிக வெப்பநிலையில் அதிகமாக இருப்பதால் மெதுவாக சிதைந்து கொண்டே இருப்பதால் அதன் வடிவத்தை ஒப்பீட்டளவில் குறைந்த சுமைகளில் கூட மாற்றுகிறது மற்றும் அது க்ரீப்ங் என்று அழைக்கப்படுகிறது எனவே இது வழக்கமாக அதிக வெப்பநிலை கொண்ட நிகழ்வு ஆனால் இந்த விஷயத்தில் நாங்கள் அதை அறை வெப்பநிலையில் பார்க்கிறோம் ஏனென்றால் உங்களிடம் ஒரு மாதிரி இருப்பதால் கிரெய்ன் அளவு மிகவும் சிறியதாக இருக்கும் எனவே மிக அதிக எண்ணிக்கையிலான கிரெய்ன் எல்லைகள் இருப்பதால் அறை வெப்பநிலையில் அதிக வெப்பநிலை நிகழ்வை நீங்கள் காண்கிறீர்கள் அதைப் புரிந்துகொள்வதற்கு சமன்பாட்டைப் பார்ப்போம் இது எந்த வகையான கோபிள் க்ரீப் அல்லது டிஃப்யூஷனல் க்ரீப்பின் யோசனையைப் பிடிக்கிறது எனவே நீங்கள் இங்கே வைத்திருப்பது ஸ்ட்ரெய்ன் ரேட் ஆகும் இது எப்சிலன் டாட் இது இந்த சமன்பாட்டிற்கான சில ஜாமெட்ரிக் ப்ரீஃபாக்ட்டர் இந்த டெல்டா இங்கே கிரெய்ன் பௌண்டரி அளவு கிரெய்ன் பௌண்டரி தடிமன் சிக்மா இங்கே நீங்கள் பயன்படுத்திய ஸ்ட்ரெஸ் இது அட்டாமிக் வால்யூம் ஒமேகா கேப்பிடல் ஒமேகா என்பது அட்டாமிக் வால்யூம் இது டிஃபுயூஷன் கோயெஃபிஷியன்ட் எனவே இது அங்குள்ள கிரெய்ன் பௌண்டரிகளுடன் தொடர்புடைய ஒரு டிஃபுயூஷன் கோயெஃபிஷியன்ட் இது வெப்பநிலை t இது உங்கள் போல்டஸ்மான்ஸ் கான்ஸ்டன்ட் boltzmann's constant இது உங்கள் கிரெய்ன் அளவு எனவே இங்கே நிறைய அளவுருக்கள் உள்ளன இப்போது இந்த பல்வேறு பாராமீட்டர்களின் ஒப்பீட்டு விளைவுகளை நாம் காண வேண்டும் எனவே உங்கள் கிரெய்ன் அளவு குறையும் போது என்ன நடக்கிறது என்பது டி வகுப்பில் உள்ளது எனவே நீங்கள் 10 6 இலிருந்து சென்றால் இது மைக்ரான் அளவுகோலாகும் எனவே மைக்ரான் அளவிலான ஒரு மைக்ரோமீட்டர் 10 6 மற்றும் 10 9 நானோமீட்டர் ஆகும் எனவே d இப்போது மூன்று ஆர்டர் அளவுகளால் குறைகிறது எனவே d3 இப்போது 9 ஆர்டர் அளவுகளால் அளவைக் குறைக்கப் போகிறது அது வகுக்கத்தில் உள்ளது எனவே நீங்கள் மைக்ரோ அளவிலிருந்து நானோ அளவிற்குச் செல்லும்போது அதன் பெரும் தாக்கத்தை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே ஏதோ ஒன்று கீழே போகிறது என்பது ஒரு பாராமீட்டர் ஆகும் இது பல ஆர்டர் அளவுகளால் குறைகிறது இது திடீரென்று அமைப்புடன் தொடர்புடைய ஸ்ட்ரெய்ன் ரேட்டை மாற்றப் போகிறது T என்பது வகுப்பில் உள்ளது என்பதையும் நீங்கள் காண்பீர்கள் எனவே முதல் பார்வையில் வெப்பநிலை அதிகரித்தால் அது உண்மையில் அதே அழுத்தத்துடன் தொடர்புடைய ஸ்ட்ரெய்ன் ரேட்டை குறைக்கப் போகிறது என்று நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் வேறுவிதமாகக் கூறினால் அமைப்பில் எவ்வளவு விரைவாக பொருள் மாறுபடுகிறது வெப்பநிலை வகுப்பில் இருப்பதாக நீங்கள் தோற்றமளிப்பீர்கள் நீங்கள் ஒருவேளை வெப்பநிலையை உயர்த்தினால் ஸ்ட்ரெய்ன் ரேட் குறையும் ஆனால் உண்மையில் வெப்பநிலை அதிகரிக்கும் போது எதிர் விளைவை நீங்கள் காண்கிறீர்கள் ஸ்ட்ரெய்ன் ரேட் உண்மையில் உயர்கிறது அதற்குக் காரணம் டிஃபுயூஷன் கோயெஃபிஷியன்ட் டிஃபுயூஷன் கோயெஃபிஷியன்ட் DGB எனவே இது ஒரு வெப்பமாக செயல்படுத்தப்பட்ட செயல்முறையாகும் அதனால் ஒரு காலியிடத்தைக் கண்டால் அணுக்கள் அதிர்வுறுவதால் அவை ஒரு தடையைத் தாண்டி இயக்கத்தை நிறைவு செய்ய வேண்டும் அது வெப்பமாக செயல்படுத்தப்படுகிறது எனவே நீங்கள் வெப்பநிலையை உயர்த்தும்போது செயல்படுத்தும் ஆற்றல் தடை வந்து உங்களால் முடியும் அதே செயல்படுத்தும் ஆற்றல் தடையால் நீங்கள் அந்த தடையை மிக எளிதாக கடந்த காலத்திற்குள் தள்ள முடியும் ஆகையால் இது அதனுடன் தொடர்புடைய ஒரு குறிப்பிடத்தக்க வெப்பநிலைக் கூறுகளைக் கொண்டுள்ளது மேலும் அது அதிவேகத்தில் இருப்பதால் அதன் தாக்கம் வெப்பநிலையின் தாக்கம் நீங்கள் பார்க்கும் வகுப்பிலுள்ள வெப்பநிலையின் தாக்கத்தை விட அது கணிசமாக அதிகமாக உள்ளது எனவே வெப்பநிலை வகுப்பின் தாக்கம் டிஃபுயூஷன் கோயெஃபிஷியன்ட்டின் மீது அது ஏற்படுத்தும் தாக்கத்தைப் போல இல்லை இது ஒன்றாக வரும் சமன்பாடு என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் மேலும் உங்கள் கிரெய்ன் அளவு d இன் தாக்கத்தையும் மிகச் சிறிய கிரெய்ன் அளவுகளுக்குச் செல்லும்போது அது எவ்வாறு நிலைமையை வியத்தகு முறையில் மாற்றுகிறது என்பதையும் இங்கே தெளிவாகக் காணலாம் எனவே இந்த யோசனைகளை நீங்கள் சில விரிவான முறையில் ஒன்றாகக் கொண்டுவந்தால் வெப்பநிலையின் விளைவு நாம் ஏற்கனவே பார்த்த இந்த ஈக்வி கோஹெஸிவ் வெப்பநிலையால் பிடிக்கப்படுவதை இங்கே காண்கிறோம் எனவே நீங்கள் வெப்பநிலையை உயர்த்தினால் கிரெய்னை விட கிரெய்ன் பௌண்டரிகள் பலவீனமாக இருக்கும் மேலும் இந்த ஈக்வி கோஹெஸிவ் வெப்பநிலைக்குக் கீழே கிரெய்ன் பௌண்டரிகள் கிரெய்னை விட வலிமையானவை எனவே அது நாம் பார்த்த ஒரு யோசனை மேலும் இது டிஃப்யூஷனல் க்ரீப் மற்றும் கிரெய்ன் பௌண்டரி ஸ்லைடிங் ஆகியவற்றுடன் தொடர்புடையது இதேபோல் இந்த பகுதியின் அசல் வேலை நீங்கள் ஈக்வி கோஹெஸிவ் கிரெய்ன் அளவு என்று கூட ஒன்றைக் கொண்டிருக்கலாம் என்று கூறுகிறது அவர்கள் முன்மொழியப்பட்ட ஒரு யோசனையில் இந்த கிரெய்ன் அளவிற்குக் கீழே உயர் வெப்பநிலை பிஹேவியர் காட்டப்படுகிறது அதாவது இந்த கிரெய்ன் அளவிற்குக் கீழே மெட்டிரியல் அதிக வெப்பநிலையில் உட்கார்ந்திருப்பதைப் போல செயல்படுகிறது அதாவது கிரீப் அதிமாக உள்ளது அதாவது அதிக வெப்பநிலையில் கிரெய்ன் பௌண்டரி கிரெய்னை விட பலவீனமானது எனவே அதிக எண்ணிக்கையிலான கிரெய்ன் பௌண்டரிகளைக் கொண்டிருப்பதால் மெட்டிரியல் பலவீனமடைகிறது ஆனால் இது இப்போது நடக்கிறது ஏனெனில் கிரெய்னின் அளவு மிகச் சிறிய கிரெய்ன் அளவுகளில் மிகச் சிறியதாக இருப்பதால் அது இந்த பிஹேவியரை காட்டுகிறது இது பெரிய கிரெய்ன் அளவில் அதிக வெப்பநிலையில் இருந்தாலும் இது குறைந்த வெப்பநிலையில் இருப்பது போல இந்த பிஹேவியரை காட்டுகிறது எனவே நீங்கள் ஈக்வி கோஹெஸிவ் கிரெய்ன் அளவை ஒரு கருத்தாக நினைக்கலாம் அங்கு கிரெய்ன் அளவுகள் இதைவிட சிறியதாக இருக்கும் இது அதிக வெப்பநிலையில் இருந்தால் மெட்டிரியல் காண்பிக்கும் சிமிலர் பிஹேவியரை இது உங்களுக்குக் காட்டுகிறது மேலும் ஒரு கிரெய்ன் அளவு இதைவிடப் பெரியது இது அறை வெப்பநிலையிலோ அல்லது அதன்பிறகு இந்த பொருள் காண்பிப்பதைப் போன்ற சிமிலர் பிஹேவியரைக் காட்டுகிறது எனவே இதுதான் இந்த நிகழ்வின் சிந்தனை மற்றும் ஆய்வின் நிலையைக் கொண்டு வெளிவந்த யோசனை எனவே இப்போது ஒட்டுமொத்த ஹால் பெட்ச் வரைவைப் பார்த்தால் இது ஒரு யீல்டு ஸ்ட்ரென்த் நான் சொன்னது போல் இது பெரிய கிரெய்ன் அளவு இது சிறிய கிரெய்ன் அளவு நீங்கள் பார்ப்பது என்னவென்றால் நீங்கள் பெரிய கிரெய்ன் அளவிலிருந்து சென்று கிரெய்ன் அளவு குறையும் போது ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு ஆரம்ப சரிவைக் காண்கிறீர்கள் அங்கு நீங்கள் ஒரு நேர்மறையான ஸ்லோப்பைக் காண்கிறீர்கள் மற்றும் ஸ்ட்ரென்த் அதிகரித்து வருகிறது எனவே நீங்கள் அதை மிகைப்படுத்தலாம் பின்னர் நீங்கள் மிகச் சிறிய கிரெய்ன் அளவுகளுக்குச் செல்லும்போது மற்றும் நீங்கள் மாறும்போது கிரெய்ன் அளவைப் பொறுத்து என்ன நடக்கிறது என்பதைப் பார்க்கிறீர்கள் ஸ்ட்ரென்த்திற்கு என்ன நடக்கிறது கிரெய்ன் அளவை அதிகரிக்கும் அல்லது குறைக்கும் ஒரு செயல்பாடாக நீங்கள் இதைப் போன்ற ஒரு போக்கைக் காண்கிறீர்கள் எனவே நீங்கள் அதை விரிவுபடுத்தலாம் அப்படியே ஒரு நேர்மறையான ஸ்லோப் இருப்பதையும் எதிர்மறை ஸ்லோப் இருப்பதையும் நீங்கள் இங்கே காணலாம் மற்றும் இன்னும் சிலவற்றை இங்கு நீட்டிக்க முடியும் எனவே அதுதான் இங்கே நமக்கு இருக்கிறது நீங்கள் இங்கே பெறக்கூடிய ஒரு குறிப்பிட்ட அதிகபட்ச மதிப்பு உள்ளது இது நீங்கள் இங்கே பார்க்கும் மதிப்பு எனவே பெரும்பாலான மெட்டிரியல் அமைப்புகளில் வேறுவிதமாகக் கூறினால் கிரெய்ன் அளவைக் கையாளுவதன் மூலம் கிரெய்ன் அளவைப் பயன்படுத்தி அதன் வலிமையை நீங்கள் மாற்றக்கூடிய அளவிற்கு அதன் இயந்திரப் பண்புகளை மாற்றக்கூடிய அளவிற்கு ஒரு குறிப்பிட்ட அதிகபட்ச யீல்டு ஸ்ட்ரென்த் உள்ளது கிரெய்ன் அளவை மாற்றுவதன் மூலம் நீங்கள் அதை நிறைவேற்ற முடியும் எனவே அதன் இருபுறமும் கிரெய்ன் அளவை வேறுபடுத்துவதன் மூலம் நீங்கள் அடையக்கூடிய ஒரு குறிப்பிட்ட அதிகபட்ச ஸ்ட்ரென்த் உள்ளது அதன் இருபுறமும் குறையப் போகிறது அந்த மெட்டிரியலின் வலிமை குறையப் போகிறது எனவே இது ஒரு மெட்டிரியல் சயின்டிஸ்ட்டாக இருப்பதற்கு மிகவும் பயனுள்ள சில தகவல்களாகும் மெட்டிரியலில் இருந்து நீங்கள் பெறக்கூடிய பண்புகளை அதிகரிக்க முயற்சிக்கிறீர்கள் சிலருக்கு நீங்கள் அதை வைக்க முயற்சிக்கிறீர்கள் மற்றும் இயற்கையாகவே பெரும்பாலான நேரங்களில் மேம்பட்ட வலிமையை நாம் தேடுகிறோம் எனவே எந்தவொரு செயல்முறையையும் பயன்படுத்தி நீங்கள் பெறக்கூடிய அதிகபட்ச வலிமை அந்த அமைப்பில் கிடைக்கிறது இது எப்போதும் தெரிந்துகொள்ள மிகவும் பயனுள்ள தகவல்களாகும் எனவே இது இந்த வரைவிலிருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று மற்ற நிகழ்வுகளுக்காக நீங்கள் இதேபோல் செய்யலாம் அங்கு நீங்கள் அமைப்பால் காண்பிக்கப்படும் ஒரு செயல்முறையால் முரண்படுகிறீர்கள்அங்கு சில அளவில் நீங்கள் பண்புகளின் வேறு சில பதிப்பைக் காண்கிறீர்கள் மேலும் மற்றொரு அளவில் நீங்கள் பண்புகளில் வேறுபட்ட போக்கைக் காண்கிறீர்கள் பின்னர் நீங்கள் தேர்வுமுறை செய்ய முடியும் மேலும் நீங்கள் அதைப் பயன்படுத்த விரும்பும் நோக்கத்திற்காக அந்தப் பொருளிலிருந்து சிறந்த பிஹேவியரைப் பெறும் அந்த சந்திப்புப் புள்ளியைக் காணலாம் எனவே இது ஒட்டுமொத்த ஹால் பெட்ச் வரைவு இது ஹால் பெட்ச் உறவு மற்றும் தலைகீழ் ஹால் பெட்ச் உறவு இரண்டையும் பிடிக்கிறது எனவே சுருக்கமாக பெரிய கிரெய்ன் அளவு வலிமை கொண்ட மாதிரிகளில் கிரெய்ன் அளவு குறைவதால் அதிகரிக்கிறது இது பல அமைப்புகளில் இதற்கு முன் காணப்பட்டது எனவே ஹால் பெட்ச் நடத்தை மற்றும் பண்பு ஹால் பெட்ச் உறவில் கிரெய்ன் எல்லையின் தாக்கத்தை விட பண்பின் மீது கிரெய்னின் தாக்கம் கணிசமாக அதிகமாக உள்ளது என்பதை இது குறிக்கிறது நானோ அளவிலான கிரெய்ன் அளவு வலிமை கொண்ட மாதிரிகளில் கிரெய்ன் அளவு குறைவதால் குறைந்து காணப்படுகிறது எனவே இது தலைகீழ் ஹால் பெட்ச் உறவு கிரெய்ன் பௌண்டரிகளில் பரவக்கூடிய ஊடுருவல் என்பது கவனிக்கப்படும் போக்குகளை விளக்க பரிந்துரைக்கப்படும் மெக்கானிசமாகும் எனவே இந்த டிஃப்யூஷனல் க்ரீப் என்பது காலியிடங்களின் தவழலாகும் இது கிரெய்ன் பௌண்டரியில் உள்ள ஒரு அணு பரவல் என்பது கிரெய்ன் பௌண்டரியில் அணுக்கள் மற்றும் காலியிடங்களின் இயக்கம் காரணமாக நிகழ்கிறது எனவே அணுக்கள் மற்றும் காலியிடங்கள் கிரெய்னின் வழியாகவும் கிரெய்ன் பௌண்டரி வழியாகவும் செல்லக்கூடும் பொதுவாக கிரெய்ன் பௌண்டரியில் அதிக குறைபாடுகள் உள்ளன எனவே முழுமையற்ற பிணைப்புகள் இருப்பதால் கிரெய்ன் பௌண்டரியில் அணுக்களின் இயக்கம் பொதுவாக கிரெய்னின் வழியாக இருப்பதை விட வேகமாக இருக்கும் இருப்பினும் வழக்கமான பொருட்களில் கிடைக்கும் கிரெய்ன் பௌண்டரியின் அளவு குறைவாக உள்ளது ஆகையால் அமைப்பின் மூலம் பரவுகின்ற மொத்த அணுக்களின் எண்ணிக்கையை நீங்கள் மொத்தமாகக் கொண்டால் கிரெய்ன் பௌண்டரி வழியாக பரவுகின்ற பின்னம் கிரெய்ன்கள் மூலம் பரவுகின்ற பகுதியைக் காட்டிலும் குறைவாக இருக்கும் மற்றும் அந்த பொருளின் ஒட்டுமொத்த டிஃபுயூஷன் கோயெஃபிஷியன்ட்டை நீங்கள் எப்படிக் காண்கிறீர்கள் ஆனால் கிரெய்ன் பௌண்டரி வழியாக பரவுகின்ற பகுதியை நீங்கள் மேலும் மேலும் கிரெய்ன் பௌண்டரிகளைக் கொண்டிருக்கும்போது ஒரு கட்டத்தில் கிரெய்ன்கள் வழியாகச் செல்லும் அளவைச் சமமாக அல்லது மீறுகிறது என்பதை நான் அர்த்தப்படுத்துகிறேன் எனவே கிரெய்ன் பௌண்டரியுடன் தொடர்புடைய க்ரீப் தன்மையைக் நீங்கள் காண்கிறீர்கள் எனவே ஒரு நிகழ்வு அதன் மூலம் பாதிக்கப்படுகிறதென்றால் இந்த விஷயத்தில் வலிமை அதன் மூலம் பாதிக்கப்படுகிறது இந்த கிரெய்ன் பரவலால் வலிமை பாதிக்கப்படுகிறது எனவே இது இந்த வகுப்பிற்கான ஒட்டுமொத்த சுருக்கமாகும் மேலும் நீங்கள் இயந்திர பண்புகளைப் பொறுத்து நானோ அளவிற்குச் செல்லும்போது என்ன மாற்றங்கள் நிகழ்கின்றன என்பதற்கான இந்த யோசனையைப் பிடிக்கிறது மேலும் நான் சொன்னது போல் இது ஒரு மிக முக்கியமான மற்றும் மிகவும் சுவாரஸ்யமான நிகழ்வு ஏனென்றால் நானோ அளவுகோல் வேறுபட்டது என்ற இந்த கருத்தை இது வெளிப்படுத்துகிறது எங்கள் அறிமுக வகுப்புகளின் ஒன்றில் நான் சொன்னது போல் நீங்கள் நானோஸ்கேலுக்குச் சென்றால் நீங்கள் போக்கில் எந்த வித்தியாசத்தையும் காணவில்லை என்றால் பண்புகளில் எந்த வித்தியாசத்தையும் காணவில்லை என்றால் அது அடிப்படையில் மைக்ரோஸ்கேல் அல்லது மேக்ரோ அளவில் நீங்கள் காண்பதைப் போலவே இருந்தால் அங்கே முழு நானோ அளவிலான பெரிய ஆர்வம் இல்லை ஆர்வம் எழுகிறது ஏனென்றால் மைக்ரோஸ்கேலில் நீங்கள் காண்பதற்கு நேர்மாறாக சில நேரங்களில் கணிசமாக வேறுபட்ட ஒன்றை நாங்கள் காண்கிறோம் எனவே அந்த முழு செயல்முறையும் சுவாரஸ்யமானது எனவே இந்த கடைசி சில வகுப்புகளில் இயந்திர பண்புகள் குறித்து நாம் முன்னிலைப்படுத்த முடிந்தது அதுதான்